செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் முந்தைய சொற்பொழிவுகளில் நாம் கேச் டைமிங் தாக்குதல்களைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் முதலில் கேச் கோவர்ட் சேனலைப் பார்த்தோம் பின்னர் வீடியோவில் ஃப்ளஷ் ரீலோட்Flush Reload தாக்குதலைப் பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் கேச் கோலிசன் தாக்குதல்கள் எனப்படும் மற்றொரு கேச் டைமிங் தாக்குதலைப் பார்க்க வேண்டும் எனவே அடிப்படையில் இரண்டு வகையான கேச் கோலிசன் தாக்குதல்கள் உள்ளன அவை வெளிப்புற கேச் கோலிசன் தாக்குதல்கள் மற்றும் உள் கேச் கோலிசன் தாக்குதல்கள் எனவே வெளிப்புற கேச் கோலிசன் தாக்குதல்கள்பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதல்கள் என பிரபலமாக அறியப்படுகின்றன அதே நேரத்தில் உள் கோலிசன் தாக்குதல்கள் நேரத்தால் இயக்கப்படும் தாக்குதல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த சொற்பொழிவில் நாம் முதலில் ஒரு பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலுடன் தொடங்குவோம் பின்னர் நேரத்தால் இயக்கப்படும் தாக்குதலைப் பார்ப்போம் ஒரு பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலில் இது அல்லது இது அல்லது ஒரு குறிப்பிட்ட மையத்தில் இயங்கும் ஒரு பாதிக்கப்பட்ட செயல்முறை மற்றும் மற்றொரு செயலி மையத்தில் இயங்கும் ஒரு உளவு செயல்முறை ஆகியவை உள்ளன பாதிக்கப்பட்ட மற்றும் உளவாளி இருவரும் ஒரே கேச் மெமரியை பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் பாதிக்கப்பட்ட செயல்முறை மற்றும் உளவு செயல்முறைக்கு இடையில் லாஸ்ட் லெவல் கேச் மெமரி பகிரப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் பாதிக்கப்பட்ட மற்றும் உளவு இரண்டும் ஒரே செயலி மையத்தில் இயங்குகின்றன இங்குள்ள அனுமானம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட செயலி கோர் ஒரு சமச்சீர் முறையில் மல்டி த்ரெட் செயலி கோர் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இன்டெல்லின் பெயரிடலைப் பயன்படுத்தும் போதுசெயலி கோர் ஒரு ஹைப்பர் த்ரெட் செயலி கோர் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவரும் உளவாளியும் ஒரே நேரத்தில் இயங்குவதோடு பொதுவான எல் 1 கேச் மெமரியும்நினைவகத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம் கேச் மெமரிகள் இதுபோன்ற இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் மிகவும் சுருக்கமாக குறிப்பிடப்படலாம் என்பதை நாம் முன்பே பார்த்தோம் எனவே இங்கே குறிப்பிட்ட கேச்மெமரியின் ஒவ்வொரு தொகுப்பிற்கும் ஒத்த வரிசைகள் உள்ளன எனவே இங்கே எடுத்துக்காட்டாக N கேச் செட் செட் 0 இலிருந்து N ஐ அமைக்கும் மற்றும் ஒவ்வொரு செட்டிலும் 4 வழிகள் உள்ளன வழி பூஜ்ஜியத்தில் இருந்து வழி 3 வரை உள்ளது எனவே முகவரியைப் பொறுத்து பாதிக்கப்பட்ட அல்லது உளவு செயல்முறையால் அணுகப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட தொகுப்பில் ஒரு குறிப்பிட்ட கேச் வரி பாதிக்கப்பட்ட மற்றும் உளவு தரவை சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது இப்போது இந்த சொற்பொழிவில் நாம் காண்பது என்னவென்றால் இது போன்ற சூழ்நிலையில் ஒரு பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலில் உளவு செயல்முறை பாதிக்கப்பட்ட செயல்முறை பற்றி சில தகவல்களைப் பெற முடியும் எனவே இந்த தாக்குதல்கள் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன இது ஒரு கிரிப்டோகிராஃபிக் வழிமுறையை இயக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட செயல்முறையிலிருந்து ஒரு சீக்ரெட் கீகளை மீட்டெடுக்கிறது பிரைம் வழிமுறைஇதுபோன்றது எனவே உளவு செயல்பாட்டில் இன்பைன்நைட் லூப் இருந்தால் மற்றும் ஒவ்வொரு கேச் மெமரி காம் மெமரி கார்டு மெமரி களுக்கும்தற்காலிக சேமிப்பிற்கும் உளவு செயல்முறை சில லோட் வழிமுறைகளை உருவாக்குகிறது இந்த வழிமுறைகளை பயன்படுத்திகுறிப்பிட்ட கேச் தொகுப்பின் அனைத்து வழிகளையும் அணுகும் இது உளவாளியாகவும் செய்யப்படுகிறது அதுமட்டுமல்லாமல்அதன்மூலம் நேரமும் மாற்றம் செய்யப்படுகிறது ஆரம்பத்தில் நாம் ஒரு கடிகார மூலத்தை ஆரம்பித்து தொடக்க நேரத்தைப் பெறுகிறோம் பின்னர் அனைத்து கேச் வழிகளையும் அணுகி அனைத்து உளவு தரவையும் கேச் மெமரியில் லோட் செய்த பின் டைமரை மீண்டும் அழைக்கிறோம் இறுதி நேரத்தைப் பெறுவோம் இப்போது அணுகல் நேரம் இறுதியில் இருந்து தொடக்கம் வரை வழங்கப்படுகின்றது எனவே இந்த வகையான முறைகள் எல்லா கேச்சிலும் முடிந்த பிறகுஇதன்விளைவாக பார் லூப்பின் முடிவில் என்ன நடக்கிறது என்றால்கேச் முழுவதுமாகற்கானஉளவு தரவுகளால் நிரப்பப்படுகிறது எனவே உளவு தொடர்ந்து இதைச் செய்து வருகிறது இதன் விளைவாக முழு கேச் உளவு தரவுகளால் நிரப்பப்படுகிறது அடுத்து என்ன நடக்கிறது என்றால் உளவு செயல்முறை சிறிது நேரம் காத்திருக்கிறது அடுத்தது என்ன நடக்கிறது என்பது உளவு செயல்முறை சிறிது நேரம் காத்திருக்கிறது மற்றும் பாதிக்கப்பட்ட செயல்பாட்டை தொடங்குவதற்கு காத்திருக்கிறது இப்போதுஅதன் செயல்பாட்டின் போது பாதிக்கப்பட்ட செயல்முறை சில வழிமுறைகளை அணுகத் தொடங்கும் இப்போது பாதிக்கப்பட்டவர் செயல்படுத்தும்போது கேச் மெமரியில் சில தொகுப்புகள் இருக்கும் அங்கு உளவு தரவு வெளியேற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட தரவுகளுடன் மாற்றப்படும் கேச் மெமரி பொதுவாக எல் யூ கொள்கை லீஸ்ட் ரிசன்ட்லி யூஸ்டு போன்ற சில மாற்றுக் கொள்கையை செயல்படுத்தும் மற்றும் அடையாளம் காணும் பின்னர்வெளியேற்றுவதற்கான குறிப்பிட்ட கேச் வரி மற்றும் குறிப்பிட்ட கேச் வரி பாதிக்கப்பட்ட தரவுகளுடன் மாற்றப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் மீண்டும் செயல்பாட்டை செயல்படுத்தும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே சிறிது நேரம் காத்திருந்து பாதிக்கப்பட்டவர் ப்ரோப் நிலைகளுக்குள் நுழைகிறார் எனவே ப்ரோப் நிலையில்இது மீண்டும் லூப்பிற்குள் செயல்படுத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொரு கேச் தொகுப்பையும் அணுகத் தொடங்குவார் மேலும் ப்ரோப் நிலையில் பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொரு கேச் செட் வழியாக அலசுவார் மற்றும் அந்த குறிப்பிட்ட தொகுப்பில் இருக்கும் அனைத்து கேச் வரிகளையும் அணுகலாம் இந்த அணுகல்களைச் செய்யத் தேவையான நேரத்தையும் இது அளவிடும் இப்போது நாம் உண்மையில் இதைப் பார்த்து உளவாளி என்ன பார்க்கிறார் என்பதை ஊகிக்க முயன்றால் உளவாளி இந்த தொகுப்பை அணுகும்போதுஅதாவது தொகுப்பு 0 எடுக்கும் நேரம் குறைவாக இருக்கும் ஏனெனில் செட் 0 இன் உள்ளடக்கங்கள் அனைத்து உளவு தரவுகளுக்கும் ஒத்திருக்கும் எனவே உளவாளி கேச் ஹிட்களை மட்டுமே சந்திப்பார் இதன் விளைவாக செட் 0 க்கான அணுகல் நேரம் குறைவாக இருக்கும் இப்போது செட் 1 2 3 மற்றும் என் 2 க்கான அணுகல் நேரம் அதிகமாக இருக்கும் இதன் விளைவாக உளவுசில கேச் மிஸ்ஸை ஏற்படுத்தும் மற்றும் கேச் மிஸ்கள் ஏற்படும் ஏனெனில் உளவு தரவு வெளியேற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட தரவுகளுடன் மாற்றப்படுகிறது மற்றும் ப்ரோப் நிலையின் போது இந்த தொகுப்புகளில் உளவு செயல்முறையால் மேலும் கேச் மிஸ் இருக்கும் குறிப்பாக 1 2 3 மற்றும் என் 2 ஐ அமைக்கிறது இந்த வழியில் உளவு செயல்முறைபாதிக்கப்பட்ட தரவுகளைக் கொண்ட இந்த கேச் செட்களை அடையாளம் காண முடியும் அல்லது பிற உளவு செயல்முறை பாதிக்கப்பட்டவர் அணுகிய கேச் செட்களை அடையாளம் காண முடியும் இந்தப்ரோப் நிலையில் விளைவாக கேட்சில் இருந்த பாதிக்கப்பட்ட தரவு வெளியேற்றப்பட்டு மீண்டும் உளவு செயல்முறையுடன் மாற்றப்படும் இந்த பிரைம் மற்றும் ப்ரோப் நிலைகள்மீண்டும் மீண்டும் தொடர்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடம் ஆனதுப்ரோப் நிலையில் இருந்து பெறப்பட்ட நேரத்தைக் காட்டுகிறது எனவே இங்குள்ள ஒவ்வொரு வரிசையும் உளவு செயல்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஐட்ரேஷனை ஒத்திருக்கிறது மற்றும் ஒவ்வொரு காலமும் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பிற்கு ஒத்திருக்கிறது எனவே எடுத்துக்காட்டாக இது இன்டெல் ஐ7 கணினியில் இயக்கப்பட்டது இது எல் 1 கேச் 64 கேச் செட்களைக் கொண்டிருந்தது எனவே இங்குள்ள ஒவ்வொரு காலமும் ஒரு குறிப்பிட்ட கேச் செட்டுக்கு ஒத்திருக்கிறது இப்போது ஒரு இலகுவான நிறம் எதை குறிப்பிடுகிறது என்றால்அளவிடப்பட்ட நேரம் குறைவாக இருப்பதைக் குறிக்கும் வேறு வகையில் கூறுவதானால் ஒரு குறிப்பிட்ட ஐட்ரேஷனில் உளவு செயல்முறை கேச் ஹிட்களைக் பெறுவதை இலகுவான நிறம் குறிக்கும் மறுபுறம் இங்கே இது போன்ற இருண்ட நிறம் செயல்பாட்டு நேரம் அதிகமாக இருந்ததைக் குறிக்கும் இதில் பி ஐP i செயல்முறை கேச் மிஸ்களை பெறுகின்றது எனவே சில கேச் செட்டுகள் இருப்பதை நாம் தெளிவாகக் காணலாம் அங்கு கேச் மிஸ் எப்போதும் தெளிவாகக் காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை பார்க்கும்போது அதிக செயல்பாட்டு நேரத்தைச் சந்தித்த தொகுப்புகளை நாம் உண்மையில் ஊகிக்க முடியும் எடுத்துக்காட்டாக இது போன்ற அனைத்து இருண்ட கேச் செட்களும்அதிக செயல்பாட்டு நேரத்தைக் கொண்டுள்ளன இது உளவு செயல்முறையின் நிறைய கேச் மிஸ்களை குறிக்கிறது மறுபுறம் இந்த கேச் செட் போன்ற இலகுவான நிறங்கள் நிறைய கேச்ஹிட்களைக்பெற்றுள்ளன எனவே இலகுவான நிறங்களாக இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட வழியில் கேச்மெமரிகள் எவ்வாறு அணுகப்பட்டன என்பதைக் கண்டுபிடிப்பதன் மூலம் மற்ற செயல்முறை என்ன செய்கிறது என்பதற்கான அறிகுறியைப் பெறும் எனவே மற்றொரு எடுத்துக்காட்டுஇந்த பகுதிகள் இந்த குறிப்பிட்ட நிலையில் உள்ளன அவை கணிசமாக இருண்டவை எனவே இந்த பிராந்தியங்கள் சில செயல்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன அதாவது மற்றொரு செயல்முறை சூழலைப் பெறுகிறது அல்லது இது போன்ற ஏதாவது நினைவக செயல்பாடுகளைச் செயல்படுத்துகிறது இதனால் இது உளவு செயல்முறையை பாதித்திருப்பதைக் காண்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட டிகிரிப்ஷன் வழிமுறையில் சீக்ரெட் கீயை மீட்டெடுக்கஇந்த பிரைம் மற்றும் ப்ரோப் திட்டத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் இது போன்ற ஒரு செயல்பாடு எங்களிடம் உள்ளது என்று சொல்லலாம் எனவே செயல்பாடு ஆர்ஈசிவிடிகிரிப்ட் என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு குறிப்பிட்ட சாக்கெட்டை எடுத்துக்கொள்கிறது இங்கு ஐ2 மதிப்பைக் கொண்ட ஒரு சீக்ரெட் கீயைவரையறுக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் சாக்கெட்டில் இருந்த சைஃபெர்டெக்ஸ்டைப் படிக்கிறோம் மற்றும் இந்த சைஃபெர்டெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் வடிவில் சிடி இல் சேமிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த குறிப்பிட்டஅரேயில் சிலகேரக்டர் மதிப்புகளைக் கொண்ட ஒரு தேடல் உள்ளது அவை இங்கு குறிப்பிடப்படவில்லை மேலும் தேடல் என்பதுஇன்டெக்ஸ் அடிப்படையில்அதாவது கீ எக்ஸ் அல்லது சைஃபெர்டெக்ஸ்ட் அடிப்படையில் தேடல் நடைபெறுகின்றது இந்த செயல்பாடு பின்னர்பிளைன் டெக்ஸ்டைப் பெற பயன்படுகிறது இப்போது இது ஒருடாய் டிகிரிப்ஷன் வழிமுறையாகும் இது கிரிப்டோகிராஃபிக் திட்டங்களை உடைக்கபிரைம் மற்றும் ப்ரோப் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைக் காண்பிப்பதற்காக நாம் கட்டமைத்து உள்ளோம் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த முகவரியை பயன்படுத்தி அரேயில் ஒரு தேடல் நடைபெறுகின்றது அது கீயை சார்ந்து இருப்பதில்லை எனவே எடுத்துக்காட்டாக தாக்குபவருக்கு சைஃபெர்டெக்ஸ்டின் மதிப்பு தெரியும் என்று நினைத்துக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட தேடலில் இன்டெக்ஸ் ஆனது கீயின் மதிப்பைப் பொறுத்தது எனவே எடுத்துக்காட்டாக சைஃபெர்டெக்ஸ்ட்டில் ஒரு மதிப்பு 0xFF எனக் கூறினால் கீயின் மதிப்பு 0 ஆக இருந்தால் தேடல் 0xFF இருப்பிடத்திற்கு இருக்கும் மறுபுறம் கீக்கு 0xAA மதிப்பு இருந்தால் தேடல் ஒரு இடம் 0x55 ஆகும் எனவே இங்கே இந்த தேடல் செயல்பாடு அடிப்படையில் ஒரு நினைவக அணுகல் இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம் சரி இந்த நினைவக அணுகல் கேச் மெமரியில் இருந்து வேறுபட்ட தரவை லோட் செய்கிறது இப்போது நாம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட செயல்முறையை இயக்குகிறோம் என்று கருதுங்கள் இது நமது பாதிக்கப்பட்ட செயல்முறை மற்றும் அருகருகே நாம் ஒரு உளவு செயல்முறையை இயக்குகிறோம் இது பிரைமைதொடர்ந்து இயக்குகின்றது மற்றும் ப்ரோப் ஆனது நினைவகத்தின் வேறு தொகுப்புகளை அணுகுவதற்கான நேரத்தை அளவிடும் அளவை ஸ்கேன் செய்கிறது கேச் மெமரி இப்போது கீ 0xAA ஆக இருந்தால் சைஃபெர்டெக்ஸ்ட் 0xFF என்று தாக்குபவர் அறிந்திருந்தால் இந்த தேடல் மற்றும் 0x55 உடன் தொடர்புடைய உளவு செயல்முறை அதிக எண்ணிக்கையிலான கேச் மிஸ்ஸைக் கொண்டிருக்கும் எனவேஅந்த குறிப்பிட்ட ஐட்ரேஷனில்சனின் உளவு செயல்பாட்டின் செயல்பாட்டு நேரத்தை அதிகரிப்பதன் மூலம் இது கவனிக்கப்படும் இதனால் பாதிக்கப்பட்ட செயல்முறை நினைவகத்தின் அந்த பகுதியை அணுகியிருப்பதாகவும் அதிலிருந்து கீ மதிப்பு 0xAA அல்லது ஏதேனும் இந்த மதிப்புக்கு அருகில் இருக்கும் என்பதை தாக்குபவர் ஊகிக்க முடியும் கிரிப்டோகிராஃபிக் தவிர அதிக எண்ணிக்கையிலான வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு பிரைம் மற்றும் ப்ரோப் வகை தாக்குதல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றொரு பிரபலமான பயன்பாடு கீபோர்டு ஸ்னிஃபிங்கிற்கானது எனவே இந்த குறிப்பிட்ட செயல்முறை பாதிக்கப்பட்ட செயல்முறையாகும் இப்போது நம்மிடம் மற்றொரு செயல்முறை உள்ளது இது தாக்குதல் செயல்முறை ஆகும் இது பிரைம் மற்றும் ப்ரோப் நடவடிக்கைகளை செய்கிறது எனவே ஒரு கீஸ்ட்ரோக் இருக்கும்போதெல்லாம் ஒரு யூசர் ஒரு கீயை அழுத்தும் போதெல்லாம் அவர் தனது பாஸ்வேர்டை பொறுத்து ஒரு கீயை அழுத்துகிறார் என்று சொல்லலாம் ஒவ்வொரு கீஸ்ட்ரோக்கும் ஒரு இன்டரப்டைஉருவாக்குகின்றது பின்னர் இந்த இன்டரப் ஆனது கர்னல்மோடுக்கு மாற்றப்படுகிறது அங்குஒரு ஐ ஆர் உள்ளது அது செயல்படுத்தப்படுகிறது எனவே ஒவ்வொரு கீஸ்ட்ரோக்கும்நிறைய செயல்பாடுகளை செயல்பட வைக்கின்றது எனவே ஒரு கீஸ்ட்ரோக் அழுத்தும் போது அது இயக்க முறைமையிலும் பாதிக்கப்பட்ட பயன்பாட்டில் செயல்படுத்தப்படும் பலவிதமான செயல்பாடுகளை செயல்பட வைக்கின்றது இதன் விளைவாக பிரைம் மற்றும் ப்ரோப்பை இயக்கும் உளவு தரவுகள் கேச்சிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது இதனால் தாக்குபவர்கள் கீ போர்டில் உள்ள கீயை அழுத்தும்போது அந்த தாக்குதலை அடையாளம் காண முடியும் இது ஒரு சமீபத்திய ஆய்வறிக்கையில் உள்ள வரைபடத்திலிருந்து எடுக்கப்பட்டுஅது இங்கே காட்டப்பட்டுள்ளது இங்கு நாம் காண்பது கிளாக் சைக்கிள் மற்றும் நேரத்தில் உள்ள தாமதம் எனவே கீகள் அழுத்தப்படுவதால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயல்படுத்தும் நேரத்தின் அதிகரிப்பு உள்ளது என்பதை பிரைம் மற்றும் ப்ரோப் பயன்பாடு பார்க்கிறது எனவே எடுத்துக்காட்டாக எந்த கீயும் அழுத்தப்படாதபோது உளவு செயல்முறையால் அளவிடப்படும் செயல்பாட்டு நேரம் குறைவாகவும் ஒரு குறிப்பிட்ட கீயை அழுத்தும் போதும் இந்த நிகழ்வுகளில்செயல்படுத்தும் நேரத்தின் அதிகரிப்பையும் காண்கிறோம் மீண்டும் சிறிது நேரம் கழித்து எந்த கீயும் அழுத்தப்படாதபோது உளவாளிசெயல்பாட்டு நேரம் அதிகரிப்பதைக் காணவில்லை நிச்சயமாக நிறைய பிழைகள் உள்ளன அதுமட்டுமில்லாமல் கீகள் எதுவும் அழுத்தப்படவில்லை என்றாலும் இங்கே செயல்பாட்டு நேரம் அதிகரிக்கப்படுகிறது என்பதை காட்டுகின்றது எனவே பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதல் வேறு பல பயன்பாட்டு நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கூகிள் குரோம் மற்றும் பயர்பாக்ஸ் போன்ற வலை உலாவிகளில் ஜாவாஸ்கிரிப்ட் நேட்டிவ் கிளையன்ட் மற்றும் வெப் அசம்பிலி ஆகியவற்றைத் தாக்க இது பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த குறிப்பிட்ட ஸ்லைடு இந்த ஆய்வறிக்கையில் இருந்து எடுக்கப்பட்டது இது டிரைவ் பை கேச் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலைப் பயன்படுத்தி ஜிமெயில் சீக்ரெட் கீயை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதைக் காட்டுகிறது எனவே பொதுவாக என்ன நடக்கும் என்பது யூசர் ஒரு குறிப்பிட்ட இணைப்பிற்குச் சென்று ஒரு குறிப்பிட்ட விளம்பர வலைத்தளத்தைக் கிளிக் செய்யும்படி செய்யப்படுகிறது மேலும் இந்த வலைத்தளம் ஒரு விளம்பர டேபை திறக்கும் மேலும் விளம்பரத்தைக் காண்பிப்பதைக் காண்பிக்கும் ஆனால் பின்னணியில் அது பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலை இயக்குகிறது எனவே ஒரு என்கிரிப்ஷன் அல்லது டிகிரிப்ஷன் நிகழும் போதெல்லாம் பிரைம் மற்றும் ப்ரோப் கேச் நினைவகத்தின் செயல்பாடுகளை அளவிடும் மற்றும் ரகசிய தகவல்களை ஊகிக்க அந்த நேரத்தைப் பயன்படுத்தும் பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதலின் மற்றொரு பிரபலமான பயன்பாடுவெப்சைட் பிங்கர்பிரின்டிங் இருந்தது அங்கு பிரைம் மற்றும் ப்ரோப் பயன்பாடு எந்த வலைத்தளங்களை உலாவுகிறது என்பதை அடையாளம் காண முடியும் 2009 ஆம் ஆண்டில் ரிஸ்டன்பார்ட்டால் இந்த குறிப்பிட்ட ஆய்வறிக்கையில் முதன்முதலில் வழங்கப்பட்ட மற்றொரு மிகப் பிரபலமான தாக்குதல் பிரைம் மற்றும் ப்ரோப் தாக்குதல் போன்றவற்றைப் பயன்படுத்தி கிராஸ் வர்ச்சுவல் மெஷின் தாக்குதல்களை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைத் தீர்மானிக்கிறது இங்கே நாம் வெவ்வேறு வர்ச்சுவல் மெஷின்களைக் கொண்ட கிளவுட் என்விரான்மென்டைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதற்கு அடிப்படையானது வன்பொருள் ஒன்றே ஆகும் எடுத்துக்காட்டாக இங்குள்ள இந்த எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்ட செயல்முறையின் அதே கேச் மெமரியை ஒரு தாக்குபவர் பகிர்ந்துகொள்வார் இதனால் தாக்குபவர் ஒரு பிரைம் மற்றும் ப்ரோப் பயன்பாட்டை இயக்குகிறார் மற்றும் பாதிக்கப்பட்ட செயல்முறையால் கேச் மற்றும் நினைவக செயல்பாட்டை கண்காணிக்க முடியும் இதிலிருந்து கிரிப்டோகிராஃபிக் கீகள்c போன்ற ரகசிய தகவல்களை அடையாளம் காண முடியும் எந்த கேரக்டர்கள் அழுத்தப்பட்டுள்ளன என்பதை இது அடையாளம் காணும் அல்லது அது கீஸ்ட்ரோக்குகள் மற்றும் பலவற்றைப் பெறமுடியும் மிக அண்மையில் இதேபோன்ற ஒரு வகை தாக்குதல் பகிரப்பட்ட டிராமைப் பயன்படுத்தி காட்டப்பட்டது இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவரும் தாக்குபவரும் ஒரே எல் சியைப் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் பொதுவான டிராமைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போது நாம் இன்டர்ணல் கொலிசன் தாக்குதல்களைப் பார்க்கிறோம் அல்லது நேரத்தால் இயக்கப்படும் தாக்குதல்கள் என்று சரியாக அறியப்படுகிறோம் இங்கேநாம் காணும் காட்சி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது என்றால் பாதிக்கப்பட்டவரும் தாக்குபவரும் ஒரே கணினி வளத்தைப் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அல்லது அதே கேச்சை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நேர மோதல்கள் என சரியாக அறியப்படும் இன்டர்ணல் கொலிசன் தாக்குதல்களை இப்போது பார்ப்போம் எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பயன்பாட்டை அழைக்கக்கூடிய ஒரு தாக்குபவர் நம்மிடம் இருக்கிறார் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸை வழங்குவதற்கான நேரத்தை அளவிட முடியும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் தாக்குபவர் பாதிக்கப்பட்ட செயல்முறைக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டை அனுப்புவார் அது முற்றிலும் வேறுபட்ட இயந்திரத்தில் இருக்கலாம் பின்னர் அது ரெஸ்பான்ஸை பெறுவதற்கு எடுக்கப்பட்ட நேரத்தை அளவிடுகிறது இது தாக்குபவரின் முடிவில் அளவிடப்படும்செயல்படும் நேரத்தின் வேறுபாடுகள் பின்னர் பயன்படுத்தப்படுகிறது அதாவது பாதிக்கப்பட்டவரைப் பற்றிய சில முக்கியமான தகவல்களைப் பெற இந்த வகையான தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் இயக்கப்படும் தாக்குதல்கள் கிரிப்டோகிராஃபிக் வழிமுறைகளை உடைப்பதற்கு மிகவும் பிரபலமாக உள்ளன மேலும் இந்த திட்டத்தின் மிக எளிய உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் எனவே நம்மிடம் சைஃப்பரின் ஒரு சிறிய பகுதி உள்ளது அதுஇது போன்றது தோற்றமளிக்கின்றது நம்மிடம் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் பி 0P 0 மற்றும் பிளைன் டெக்ஸ்ட் பி 4P 4 உள்ளது இது சைஃப்பருக்கான உள்ளீடாகும் இப்போது இந்த உள்ளீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு பைட் அகலமானதுமுறையே கே 0K 0 மற்றும் கே 4K 4 கீகளுடன் எஸ்ஆர் செய்யப்படுகின்றது இதனால் நாம் ஒரு பக்கத்தில் பி 0 எஸ்ஆர் கே 0 ஐயும் மறுபுறம் பி 4 எஸ்ஆர் கே 4 ஐயும் பெறுகிறோம் இப்போது இந்த பி 0 எஸ்ஆர் கே 0 மற்றும் பி 4 எஸ்ஆர் கே 4 ஆகியவை டேபிளில் இன்டெக்ஸ் ஆக பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இந்த குறிப்பிட்ட இன்டெக்ஸ் பயன்படுத்தி இந்த டேபிளை கண்காணிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட நிரலை இயக்கும்போது என்ன நடக்கும் என்று இப்போது பார்ப்போம் எனவே முதலில்நம்மிடம் தாக்குபவர் இருக்கிறார் மேலும் தாக்குபவர் தேவைக்கேற்ப பி0 மற்றும் பி4 இன் மதிப்புகளைத் தேர்வுசெய்ய முடியும் என்று நாம் கருதுவோம் எனவே தாக்குபவர் தாக்குதலுக்கு பி0 பி4 ஐத் தேர்வுசெய்கிறார் அது ஒரு என்கிரிப்ஷனை தூண்டுகிறது எனவே என்கிரிப்ஷனின் போது இந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்றன பின்னர் இந்த முழு என்கிரிப்ஷன் அதற்கான நேரத்தையும் தாக்குபவர் அளவிடுகிறார் கே0 மற்றும் கே4 இன் மதிப்புகளைப் பொறுத்து இந்த செயல்பாட்டு நேரம் எவ்வாறு மாறுபடும் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே முதலில் கேச் சுத்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் கேட்சின் சேமிப்பின் எந்தப் பகுதியும் இந்த டேபிள் தகவல்களைக் கொண்டிருக்கவில்லை எனவே பி0 எக்ஸ்ஆர் கே0 இருப்பிடத்தின் முதல் அணுகலின் போது இது ஒரு கேச் மிஸ் மற்றும் ஒரு தொகுதி மெமரி கேச்சில் லோட் செய்யப்படும் பி4 எக்ஸ்ஆர் கே4 குறியீட்டில் இரண்டாவது அணுகல் ஒரு கேச் ஹிட் அல்லது கேச் மிஸ் ஏற்படலாம் பி4 எக்ஸ்ஆர் கே4 இன்டெக்ஸ் ஆனது சரியாக மோதும் போது அல்லது பி0 எக்ஸ்ஆர் கே0 இன் இந்த மதிப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும்போது ஒரு கேச் ஹிட் ஏற்படும் இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டாவது அணுகல் ஆனது அண்டை இருப்பிடத்தில் இருக்கும் முதல் அணுகல் போன்று இருப்பதை குறிக்கின்றது இந்தத் தரவு ஏற்கனவே கேச்சில் இருப்பதால் நாம் ஒரு கேச் ஹிட்டைப் பெறுகிறோம் மேலும் இந்த இரண்டாவது அணுகலுக்கான செயல்பாட்டு நேரம் கணிசமாக சிறியதாக இருக்கும் மறுபுறம் பி0 எக்ஸ்ஆர் கே0 பி4 எக்ஸ்ஆர் கே4 க்கு சமமாக இல்லாவிட்டால் இரண்டாவது அணுகல் ஒரு கேச் மிஸ் இரண்டாவது அணுகலுக்கும் வழிவகுக்கும் மேலும் நாம் பார்க்கும் முழு செயல்பாட்டு நேரத்தையும் மதிப்பீடு செய்ய அந்த குறிப்பிட்ட கேச்சில் ஒரு மெமரி பிளாக் ஏற்றப்பட வேண்டும் நாங்கள் ஒரு கேச் மிஸ் மற்றும் ஒரு கேச் ஹிட் அல்லது இரண்டு கேச் மிஸ்ஸைப் பெறுவோம் எனவே பி0 எக்ஸ்ஆர் கே0 மற்றும் பி4 எக்ஸ்ஆர் கே4 ஆகியவற்றின் மதிப்பைப் பொறுத்து இந்த குறிப்பிட்ட சைஃபரின் செயல்பாட்டு நேரம் மாறுபடும் எனவே இந்த மாறுபாட்டின் அடிப்படையில் இந்த ரகசிய புலங்களைப் பற்றிய சில தகவல்களைப் பெறலாம் குறிப்பாக எங்களிடம் ஒரு கேச் ஹிட் இருந்தால் இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை அதாவது பி0 எக்ஸ்ஆர் கே0 பி4 எக்ஸ்ஆர் கே4 க்கு இடையிலான தொடர்பை சமம் என்றும் காண்கின்றோம் நாம் கே0 எக்ஸ்ஆர் கே4 ஐப்பெறும் விதிமுறைகளை மறுசீரமைத்தால் பி0 எக்ஸ்ஆர் பி4 க்கு சமம் இப்போது தாக்குபவர் பி0 எக்ஸ்ஆர் பி4 ஐ அறிந்திருப்பதால் கே0 எக்ஸ்ஆர் கே4 இன் எக்ஸ்ஆர் ஐ அவர் அறிவார் எனவே இது தாக்குபவருக்கு எவ்வாறு உதவுகிறது ஒவ்வொரு கீயும் கே0 மற்றும் கே4 8 பிட்கள் கொண்டவை என்று நாம் கருதுகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட தாக்குதலை இயக்குவதற்கு முன் அல்லது இயக்காமல் தாக்குபவரின் நிச்சயமற்ற தன்மை 8 பிளஸ் 8 ஆகும் இது 16 பிட்கள் இப்போது தாக்குபவர் இந்த கேச் ஹிட்டை கண்டறிந்து இது போன்ற தொடர்பைப் பெற்றால் தாக்குதலை இயக்கிய பின் 16 பிட்களிலிருந்து 8 பிட்களாகக் குறைகிறது இப்போது தேவைப்படுவது தாக்குதல் நடத்துபவர் அவற்றில் ஏதேனும் ஒன்றை அடையாளம் காண்பது அவர்கே0 ஐ அடையாளம் காட்டுகிறார் என்று சொல்லலாம் மேலும் அந்த கே0 ஐப் பயன்படுத்தி கே4 இந்த தொடர்பைப் பயன்படுத்துவதை எளிதில் அடையாளம் காண முடியும் இதேபோல் ஒரு கேச் மிஸ் இருந்தால் இது போன்ற ஒரு தொடர்பு பெறப்படுகிறது மேலும் இது பி0 எக்ஸ்ஆர் கே0 பி4 எக்ஸ்ஆர் கே4 க்கு சமமாக இல்லை என்று அர்த்தம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த அணுகலில்அணுகப்படுகின்ற இன்டெக்ஸ் மற்றும் இந்த அணுகல் ஒரே மாதிரியாக இல்லை என்பதனை காட்டுகின்றது எனவே கே0 எக்ஸ்ஆர் கே4 பி0 எக்ஸ்ஆர் பி4 க்கு சமமாக இல்லை எனவே இது ஒரு டாய் உதாரணம் மற்றும் அத்தகைய எடுத்துக்காட்டு ஒரு முழு சைஃபரிலும் நீட்டிக்கப்படலாம் எனவே ஏஇஎஸ் சைஃபர் போன்ற ஒரு முழு தொகுதி சைஃபரின் மிகச் சிறிய பகுதி இதுபோன்ற ஒரு அமைப்பைக் கொண்டுள்ளது என்பதனை நாம் முன்பே பார்த்தோம் உதாரணமாக ஒரு ஏஇஎஸ் மற்றும் ஏஇஎஸ் ஆகியவை 16 பைட்டுகள் உள்ளீட்டைக் கொண்டிருப்பதைக் கருத்தில் கொண்டால் அது உங்களுக்கு 16 பைட்டுகள் வெளியீட்டைக் கொடுக்கும் மேலும் பல செயல்பாடுகள் உள்ளன அவை உண்மையில் ஏஇஎஸ் தொகுதி சைஃபர்குள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் நாம் உண்மையில்இது போன்ற ஒன்றை உற்று நோக்குகின்றோம் அதுஇது போன்று தோற்றமளிக்கின்றது மற்றும் முழு சைஃபரில் இது போன்று தோற்றமளிக்கின்றது மற்றும் இது அந்த ஒரு முழு சைஃபரில் மிகச் சிறிய அங்கமாகும் எனவே ஒரு முழுமையான தொகுதி சைஃபரில் தோன்றும் தாக்குதலை உண்மையில் நீட்டிக்கும் முறை பின்வருமாறு எனவே நாங்கள் பி0 ஐ நிலையானதாக வைத்திருக்கிறோம் மற்றும் பி4 இன் மதிப்புகளை மாற்றிக் கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கே0 ஐ 0 ஆகவும் கே4 ஐ 50 ஆகவும் எடுத்துக் கொண்டோம் என்று சொல்லலாம் இது நமக்கு ரகசிய தகவல் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நாம் பி0 இன் மதிப்பை நிலையானதாக வைத்திருக்கிறோம் மேலும் பி4 இன் ஒவ்வொரு வெவ்வேறு மதிப்புக்கும் மீதமுள்ள உள்ளீடுகளை தோராயமாக மாற்றுவோம் எனவே பி4 இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு இந்த தரவின் 2 16 வெவ்வேறு மதிப்புகளைப் போல மாற்றுவோம் என்று சொல்லலாம் ஏஇஎஸ் போன்ற சைஃப்பருக்கு அதன் ரகசிய கீயைப் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட எளிய உரையை என்கிரிப்ட் செய்ய தேவைப்படும் நேரம் ஆனது கணக்கிடப்படுகிறது இதைச் செய்த பிறகு பி4 இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் சராசரி நேரத்தைக் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக பி4 இன் 16 வெவ்வேறு மதிப்புகள் 00 10 20 30 இலிருந்து தொடங்குகின்றன இவை அனைத்தும் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் மற்றும் இது பி4 இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் எப் இல் முடிவடையும் அதாவது அதிக எண்ணிக்கையிலான 2 16 அல்லது அதற்கும் அதிகமான எண்ணிக்கையில்பிற உள்ளீட்டு மதிப்புகள் தோராயமாக மாறுபடும் போது இவை அனைத்துக்கும் சராசரி நேரத்தை கணக்கிடுவோம் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பி4 இன் மதிப்பு 50 ஆகும்போது சராசரியிலிருந்து மிக உயர்ந்த விலகலைப் பெறுகிறோம் எனவே இங்குள்ள சராசரி 2943 57 ஆகும் மேலும் பி4 இன் மதிப்பு 50 ஆக இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட சராசரியிலிருந்து அதிகபட்ச விலகல் பெறப்படுகிறது இந்த விஷயத்தில் நாம் சராசரி வேறுபாட்டின் முழுமையான மதிப்பைக் கவனிக்க வேண்டும் எனவே அது 6 3 ஆக இருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து நாம் காணக்கூடியது என்னவென்றால் நாம் 0 ஐ அமைத்துள்ளோம் பி4 இல் நாம் 250 ஐப் பெற்றுள்ளோம் எனவே பி0 எக்ஸ்ஓஆர் பி4 50 க்கு சமம் ஆகவே கே0 எக்ஸ்ஓஆர் கே4 50 க்கு சமமாக இருக்கும் என்றும் நாம் சென்றால் இந்த கீகளின் மதிப்புகளை நாம் கே0 மற்றும் கே4இல் 50 என்று வைத்திருக்கிறோம் இதனால் நாம் பெறும் முடிவுகளுடன் இது பொருந்துகிறது எனவே இந்த வழியில் நாம் கேச் கோலிசன் தாக்குதல்களைப் பார்த்தோம் பாதிக்கப்பட்ட கோலிசன் தாக்குதல்களை நாம் பார்த்தோம் இது பாதிக்கப்பட்ட செயல்முறையின் அதே அமைப்பில் செயல்படுத்த ஒரு உளவு செயல்முறை தேவைப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்டவரின் அதே கேச் மெமரியையும் பகிர்ந்து கொள்கிறது மேலும் தாக்குதல் நடத்துபவர் இயக்கத் தேவையில்லாத இன்டர்ணல் கோலிசன் தாக்குதல்களையும் நாம் பார்த்தோம் உளவு செயல்முறை ஆனது பாதிக்கப்பட்டவரை செயல்படுத்துவதற்கு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொள்கின்றது இந்த குறிப்பிட்ட நேரத்தை கணக்கிடுவதன் மூலம் இந்த நேரத்தின் அடிப்படையில் தாக்குபவர் அந்த பாதிக்கப்பட்ட செயல்முறை பற்றிய ரகசிய தகவல்களை ஊகிக்க முடியும் நன்றி